இந்த வகுப்பில் "Arithmetic Logic" சுற்று பற்றி பார்ப்போம் இதையே ALU என அழைக்கிறோம் இதன் பெயரைப் போன்றே இதில் உள்ள ஒரே பகுதி "Arithmetic" மற்றும் "logic" செயல்களை செய்கிறது அதாவது இது ஒரு பொது செயல்பாட்டு கருவியாக செயல்படுகிறது எனவே இதன் உள்ளே இருக்கும் மின்சுற்றானது நமக்கு "logic" செயல் தேவைப்படும் நேரத்தில் logic செயலியாகவும் "Arithmetic" செயல் வேண்டும் போது Arithmetic செயலியாகவும் செயல்படுகிறது இதில் அனைத்து மின்சுற்றும் இடம் பெற்றிருக்கும் நாம் ஒன்றை மட்டும் செயல்படுத்தும் போது மற்ற அனைத்து லாஜிக் சுற்றும் சும்மா இருக்கும் மேலும் அனைத்து செயல்பாடும் வேண்டும் என்றாலும் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதிலிருந்து எந்த செயல்பாடு வேண்டும் என தேர்ந்தெடுக்க ஒரு உள்ளீடு இருக்கிறது அதன் வழியாக நமக்கு Arithmetic அல்லது logic செயலை தேர்ந்தெடுக்க முடியும் எனவே இது போன்ற பொது செயல்பாட்டு கருவியால் நாம் கேட்கும் செயலை அதாவது Arithmetic எண் கணிதம் அல்லது Logic செயலை தேர்ந்தெடுப்பதற்கான வசதி இருப்பதால் இதை நாம் processor ஆக பயன்படுத்த முடியும் எனவே இதன் வடிவமைப்பு மிக கடினமானதாக இருக்கும் இதை நாம் பொதுவாக 4 இலக்க அல்லது 8 இலக்க செயல்பாட்டிற்காக பயன்படுத்துகிறோம் இனி ஒவ்வொரு படியாக இதை எவ்வாறு உருவாக்குவது என பார்ப்போம் ஏனெனில் இதன் மொத்த மின்சுற்றில் 70 லாஜிக் கேட்டுகள் உள்ளது இதன் மின் சுற்றைப் பார்த்தால் உங்களுக்கு பயம் ஏற்படலாம் முதலில் 1 இலக்க செயலி எவ்வாறு இயங்குகிறது என பார்ப்போம் இதில் logic செயலான NAND NOR மற்றும் "ஆப் ஆடர்" என்ற கணித செயல்பாடு செய்ய முடியும் இதில் A மற்றும் B என்ற இரண்டு உள்ளீடு உள்ளது இடையில் இருப்பது "Operand" மேலும் Y0 மற்றும் Y1 என்பது வெளியீடு ஆகும் S என்பது 0 எனில் Y0 என்பது A NAND B என அமையும் அதே நேரம் Y1 என்பது A NOR B ஆகும் B' Y1 A B' S என்பது 1 எனில் நாம் ஆப் ஆடரை செயல்படுத்த முடியும் எனவே இதில் Y0 என்பது கூடுதல் இலக்கம் அதாவது A XOR B அதாவது A'B AB' மேலும் Y1 என்பது கேரி இலக்கம் இது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் If S 1 Y0 A' B இந்த 1 இலக்க யூனிட்டில் எவ்வாறு இந்த மின்சுற்றை உருவாக்கப் போகிறோம் இது மிக எளிது நாம் ஏற்கனவே லாஜிக் சுற்று பற்றியும் "arithmetic" சுற்று பற்றியும் பார்த்திருக்கிறோம் இதில் Y0 என்பது S' மற்றும் AB' மேலும் S என்பது 1 என இருந்தால் A' மற்றும் B உடன் OR செய்து A B' உடன் OR செய்ய வேண்டும் இவ்வாறு எழுத வேண்டும் மேலும் இதை சுருக்கி எழுதலாம் Y0 ஐ S மற்றும் A B கொண்டு எழுதலாம் B' S' B' Y1 ஐ எவ்வாறு எழுதுவது S' AND A கூட்டல் B எனவும் S AB எனவும் வரும் இதில் டி மார்கன்ஸ் விதிப்படி S' A' B' அடுத்து S AB என வருகிறது இவ்வாறு இதை எளிமையாக எழுத முடியும் Y1 S' B அடுத்த கடினமான லாஜிக் சுற்று எவ்வாறு உருவாக்குவது என பார்ப்போம் இங்கு 2 இலக்க எண்கள் உள்ளது A0 A1 மற்றும் B0 B1 இதன் வெளியீடு Y0 Y1 இதுபோக தனியாக கேரி இன் மற்றும் கேரி அவுட் என்ற இரு உள்ளீடுகள் உள்ளது தேர்ந்தெடுக்கும் உள்ளீடாக S1 மற்றும் S0 உள்ளது இது 00 ஆக உள்ளபோது கேரியை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் இப்போது A NAND B என்பது வெளியீடு அதாவது இலக்கவாரியாக இந்த செயல் புரிகிறோம் அதாவது Y0 என்பது A0 NAND B எனவும் Y1 என்பது A1 NAND B1 எனவும் அமையும் இதே போல் 0 1 எனும் போது இலக்கவாரியாக NOR செயல் செய்யப்படுகிறது இவ்வாறாக 00 01 என்ற தேர்ந்தேடுப்பிற்கான வெளியீடு அமைகிறது மேலும் இது 10 எனில் கேரி இன் 0 ஆனால் Y என்பது A எனவும் கேரியின் 1 எனில் Y என்பது A கூட்டல் 1 எனவும் அமையும் இதில் Plus என குறிப்பது கூட்டலைக் குறிப்பதற்காக ஆகும் 11 எனில் கேரி இன் 0 ஆனால் A கூட்டல் B கேரி இன் ஐ யும் சேர்த்துக் கொள்கிறது அதாவது "புல் ஆடர்" இவ்வாறு இது செயல்படுகிறது இதற்கு எவ்வாறு மின்சுற்று அமைப்பது என பார்க்கலாம் இது 5 மாறி கொண்ட கணக்கு ஆகும் இதில் S1 S0 மற்றும் C0 உள்ளது இதில் C0 ஐ 0 என எடுத்துக் கொள்வோம் Cin 0 எனில் மேலும் S0 S1 என்பது 00 எனில் A0 B0 என்பது 0 ஏனெனில் இது NAND செயல் அடுத்து 1 ஆகும் A0 அல்லது B0 ஏதாவது 1 எனில் NAND செயலில் வெளியீடு 1 ஆகும் A0 என்பது 1 B0 என்பது 0 எனில் வெளியீடு 1 ஆகும் இரண்டுமே 1 எனில் வெளியீடு 0 ஆகும் இவ்வாறாக இந்த அட்டவணையை பூர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இதற்கு K - Map முறையை பயன்படுத்தி இந்த 5 மாறி கொண்ட கணக்கில் எளிதான சுற்றாக மாற்ற வேண்டும் மேலும் இதில் நிறைய வெளியீடுகள் இருந்தாலும் சில வெளியீடுகள் மட்டுமே அடுத்த நிலைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இவ்வாறு 2 இலக்க கூட்டல் செயலியை வடிவமைக்க வேண்டும் இது 2 இலக்க லாஜிக் செயலும் புரிகிறது மேலும் இதில் கணித செயல்பாடு லாஜிக் செயல்பாடு கேரியை எடுத்துக் கொள்வது கேரியை நிராகரிப்பது அனைத்தும் செயல்படுகிறது எனவே இரண்டு உள்ளீட்டு செயலில் 4 சாத்தியக்கூறுகள் உள்ளது இரண்டு கணித செயல்பாடு மேலும் 2 லாஜிக் செயல்பாடு ஆகும் அடுத்து நாம் ஆய்வகத்தில் பயன்படுத்தும் IC 74181 பற்றி பார்ப்போம் இது 24 இலக்க IC ஆகும் இதில் 4 இலக்க கணித செயல்பாடு மற்றும் லாஜிக் செயல்பாடு புரிய முடியும் உள்ளீடுகள் A0 முதல் A3 வரை உள்ளது A0 A1 A2 A3 எனவும் B0 B1 B2 B3 எனவும் குறிக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப் பயன்படும் உள்ளீடுகளை S0 S1 S2 S3 உள்ளது அதாவது 16 சாத்தியக்கூறுகள் வர வேண்டும் ஆனால் அது இல்லை இதற்கு மாறாக M என்ற உள்ளீடு உள்ளது இது Mode என அழைக்கப்படும் M என்பது 1 எனில் இது லாஜிக் செயல் புரியும் M என்பது 0 எனில் இது கணித செயல் புரியும் எனவே இந்த M இன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் 16 சாத்தியக்கூறுகள் உள்ளன எனவே மொத்தமாக 32 சாத்தியக்கூறுகள் இதில் 16 கணித செயல்பாட்டிற்காக மேலும் 16 லாஜிக் செயல்பாட்டிற்காக உள்ளது இதில் கேரி உள்ளீடு என்பது முந்தைய சுற்றிலிருந்து வரும் கேரி ஆகும் மேலும் கேரி வெளியீடு என்பது ரிப்பிள் கேரி இது அடுத்த சுற்றிற்காக கொடுக்கப்படும் கேரி ஆகும் மேலும் தொகுப்பு கேரி மற்றும் பரவு நிலை கேரி உள்ளது இது வேகமாக கூட்டல் செயல் புரிய பெரிதும் உதவுகிறது இது வேகமாக செயல்புரிய உள்ளே சுற்று உள்ளது இது அடுத்த சுற்றுடன் இணைக்கப்படும் போது ரிப்பிள் கேரி வேண்டும் என்றால் இதிலிருந்து எடுத்துக் கொள்ள முடியும் கேரி லுக் அஹெட் ஆடர் எனில் நமக்கு G மற்றும் P எனும் இலக்கம் உருவாகிறது இதுவும் இங்கு உள்ளது மேலும் A B என்ற வெளியீடும் உள்ளது ஆனால் A B மற்றும் A B என்ற வெளியீடு கிடையாது இதில் முக்கிய செயல்பாடான A மற்றும் B கொடுக்கும் வெளியீடு F0 F1 F2 F3 என குறிக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் செயல் அட்டவணையைப் பார்த்தால் இதில் கணித செயல்பாடான கூட்டல் கழித்தல் A ன் இடம் மாற்றுதல் மதிப்பு ஒப்பீடு செய்தலும் உள்ளது ஆனால் A B மற்றும் A B இல்லை மேலும் லாஜிக் செயல்பாடுகளான NOT AND NANDOR NOR EX OR EX NOR அனைத்தும் உள்ளது இதற்கு மேலும் உள்ளது இதையும் பார்க்கலாம் இது செயல்பாட்டு அட்டவணை ஆகும் இது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் ஏனெனில் இதில் 32 சாத்தியக்கூறுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் M என்பது 0 எனில் இது லாஜிக் செயல்பாட்டை குறிக்கும் இதில் அனைத்து லாஜிக் செயல்பாடும் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் S3 முதல் S0 வரை L L L L என்றால் F3 F2 F1 F0 என்பது A3 A2 A1 A0 ன் காம்பிளிமெண்ட் ஆகும் இவ்வாறாக இது குறிக்கப்படும் இதற்கான ஒரு எடுத்துக்காட்டை அடுத்த பக்கத்தில் பார்ப்போம் இதே போல் அடுத்து XOR NOR மேலும் நிறைய அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதே போல் M என்பது 0 எனில் கேரி இருப்பது 1 எனில் கேரி இல்லாதது என இரண்டாக பிரிக்கப் படுகிறது இதில் A கழித்தல் 1 என இருந்தால் கேரி இருந்தால் இது F A என இருக்கிறது இதில் உள்ளீடு வெளியீடு வழியாக செல்கிறது இதேபோல் A கூட்டல் B A கூட்டல் B கூட்டல் 1 A கழித்தல் B Aகழித்தல் B கழித்தல் 1 என நிறைய அமைப்புகள் உள்ளன அடுத்து முக்கியமாக A B என்ற மதிப்பு ஒப்பீட்டு செயலி இதன் வெளியீடு "open collector" வெளியீடு ஆகும் இதன் பொருள் இதில் மின்சார உள்ளீடு "மின்தடை" வழியாக இணைக்கப்பட்டிருக்கும் இதில் "collector" மின்சார அளவு அதிகம் இது ஒரு AND இணைப்பாக செயல்படும் மேலும் இதே போன்று மேலும் ஒரு 4 இலக்க ALU உள்ளது எனில் அதிலும் இதைப் போன்றே "open collector" இருக்கும் இதை இரண்டையும் இணைக்கும்போது இது AND லாஜிக் போன்று செயல்படும் இந்த இரண்டும் H என இருந்தால் இரண்டு 8 இலக்க எண்களும் சமம் என பொருள்படும் இதில் ஏதாவது ஒன்று மற்றொன்றை விட குறைவாக இருந்தால் சமன்பாடு என்பது இருக்காது எனவே இது எளிதாக சமநிலையை கண்டு பிடிக்க உதவுகிறது இரண்டு ALU ஐ பயன்படுத்தி AND மற்றும் "open collector" போன்ற பயன்பாட்டை பயன்படுத்தி இதை நாம் செய்ய முடியும் இதில் பெருக்கல் செயல்பாடு எதுவும் கிடையாது ஆனால் A கூட்டல் A அதாவது 2×A என உள்ளது இதேபோல் தான் மதிப்பு ஒப்பீடு வெளியீடு என்பது தனியாக இல்லை ஆனால் இதில் உள்ள கேரியை பார்த்தால் இதில் நீங்கள் கழித்தல் செயல் புரியும் போது S என்பது L H H L என இருக்கும் இதில் ஒரு நிலையில் A கழித்தல் B கழித்தல் 1 மற்றொன்று A கழித்தல் B என அமைகிறது நாம் மதிப்பு ஒப்பீட்டு செயலி பற்றி பார்க்கும்போது ALU ல் இதற்காக கழித்தல் செயல்பாட்டை உபயோகப்படுத்துவோம் என்று சொன்னேன் இதில் Cn என்பது L Cn4 என்பது L எனில் A ≤ B என இருக்கும் L H எனில் A B மேலும் H H எனில் A ≥ B இவ்வாறாக இது மதிப்பு ஒப்பீடு செய்கிறது இவ்வாறு நாம் Cn4 மற்று Cn ன் பயன்பாட்டை புரிந்துக் கொள்ளலாம் இதில் செயல்பாட்டு அட்டவணையில் நிறைய அமைப்புகள் உள்ளன இதில் உள்ள ஒவ்வொரு அமைப்பும் செயல்பாட்டு அட்டவணையுடன் ஒப்பீடு செய்ய முடிகிறது இதே போன்று அட்டவணையை நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்பில் பார்த்திருக்கிறோம் மேலும் இரண்டு உள்ளீடு இருந்தால் அதற்கு எத்தனை வெவ்வேறான அமைப்புகளை உருவாக்க முடியும் என்பதும் தெரியும் அதாவது 16 அமைப்புகளை உருவாக்க இயலும் இதல் உள்ள 00 01 10 11 ஐ பயன்படுத்தி இதை உருவாக்குவோம் இதில் 0000 0001 0010 என்றவாறு அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இதில் 2 உள்ளீடு இருப்பதால் 2 ன் அடுக்கு 4 16 வெவ்வேறான 0 மற்றும் 1 கொண்ட உள்ளீடுகளை உருவாக்கலாம் இவ்வாறாக AND OR போன்றவற்றை குறிப்பிடுவோம் முதலில் L L L L இதற்கு 1 என குறிப்பிடுகிறோம் அடுத்து 2 3 என முறையே குறிப்பிடுகிறோம் இதை நாம் அந்த அமைப்பு அட்டவணையில் எங்கு உள்ளது என கண்டுபிடிக்க வேண்டும் இதில் 1 உள்ளது இதே போன்றே ஒவ்வொன்றும் தனித்தனியாக குறிக்கப்படும் இவ்வாறு L L L L எனில் A' என வரும் இதில் 00 என்பதால் 1 மேலும் 11 எனில் 0 என இருக்கிறது இதேபோல் 2 3 என அனைத்து அமைப்புகளும் குறிக்கப்பட்டுள்ளன இதில் ஏதாவது ஒரு அமைப்பு வேண்டும் என்றால் சரியான தேர்வை தேர்வு செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது IC 74181 மின் சுற்று ஆகும் இது உற்பத்தியாளர் கொடுக்கும் தகவல் அட்டையில் இடம் பெற்றிருக்கும் இதைப் புரிந்துகொள்வது கடினம் அதனால் நாம் எளிய மின்சுற்றை முதலில் பார்த்தோம் ஆனால் இப்போது நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு எடுத்துக் காட்டைப் பார்க்கலாம் இதில் தேர்வு உள்ளீடு அனைத்தும் 0 M என்பது 1 எனில் இது லாஜிக் அமைப்பு ஆகும் B ன் அனைத்து இலக்கங்களும் 0 Cn என்பதும் 0 இதில் 0000 என்றால் F ன் மதிப்பு A' ஆக இருக்கும் அதாவது F0 என்பது A0' அதாவது A0 எனில் F0 என்பது 1 A0 என்பது 1 எனில் F0 என்பது 0 இது தான் நாம் எதிர்பார்ப்பது இதே போல் தான் மற்ற அமைப்புகளுக்கும் மேலும் இது B மற்றும் Cn ஐ பொருத்து அமைவதில்லை எனவே இது நாம் எதிர்ப்பார்ப்பது இது நடக்கிறதா இல்லையா என பார்ப்போம் இதில் A0 என்பது 1 இது நீல நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அடுத்த நிலைக்காக 0 என்பது கருஞ்சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது A0 என்பது 1 என எடுத்துக் கொள்வோம் இதில் என்ன நடக்கும் இங்கு 1 உள்ளது இது NOR கேட்டில் கொடுக்கப்படும் போது இதில் 0 உள்ளது எனவே வெளியீடு 0 ஆகும் இந்த AND கேட்டிற்கு வரும் மற்ற அனைத்தும் 0 எனவே 00 எனவே வெளியீடு 0 மேலும் இங்கும் 00 எனவே 0 ஆகும் இங்கு NOR கேட்டில் 00 என்பதால் வெளியீடு 0 என அமைகிறது இங்கு XOR கேட்டு உள்ளது உள்ளீடு 0 1 என்பதால் வெளியீடு 1 கடைசியாக இதன் F0 வெளியீடு என்ன என பார்த்தால் இங்கு XOR கேட்டு உள்ளது இதிலிருந்து 0 மேலும் NAND கேட்டை பார்த்தால் இங்கு M என்பது 1 ஆகும் எனவே NOT கேட்டின் வெளியீடு 0 NAND கேட்டிற்கு 0 ஐ உள்ளீடாக கொடுத்தால் இதன் வெளியீடு 1 எனவே 11 ஐ XOR கேட்டிற்கு கொடுத்தால் வெளியீடு 0 ஆகும் எனவே A0 1 எனில் F0 0 இப்போது A0 என்பது 0 இதில் எதெல்லாம் மாறுபடப் போகிறது இங்கு 0 வரும் NOR கேட்டின் அனைத்தும் 0 எனவே இதன் வெளியீடு 1 இந்த NOR கேட்டின் வெளியீடு முந்தியே 1 என இருந்தது இங்கு 1 1 என இருப்பதால் இது 0 ஆக அமையும் இந்த XOR கேட்டின் ஒரு உள்ளீடு 0 மற்றொன்று 1 M 1 என இருப்பதால் இவ்வாறு உள்ளது NAND கேட்டின் வெளியீடு 1 எனவே இங்கு 1 மற்றும் 0 எனவே வெளியீடு 0 என கிடைக்கும் நீங்கள் இது எவ்வாறு செயல்படுகிறது என பார்த்தீர்கள் இதே போல் தான் மற்ற செயல்பாடும் அமையும் எனவே நாம் எவ்வாறு அமைப்பு அட்டவணை செயல்படுகிறது என பார்த்தோம் அடுத்து ALU ஐ எவ்வாறு கேரி "look ahead" கூட்டல் செயலியுடன் பயன்படுத்துவது அதாவது IC 74181 மற்றும் IC 74182 இதில் IC 74182 என்பது 'look ahead carry generator' இதை நாம் முந்தைய அத்தியாத்தில் பார்த்திருக்கிறோம் இங்கு அதன் வடிவமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் "Texas Instruments" ன் தகவல் அட்டையிலும் இணையத்தளத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் 64 இலக்க கூட்டல் பண்ணுகிறோம் அதாவது 64 இலக்க செயல்பாடு இதற்கு 16 ALU தேவை ஒவ்வொன்றும் 4 இலக்கம் கொண்டவை இதன் முதல் வரிசையில் 1 2 3 4 5 என 16 IC 74181 உள்ளது இதில் G மற்றும் P எனும் ALU ல் உள்ள வெளியீடுகள் IC 74182 ல் இணைக்கப்பட்டுள்ளது இந்த IC 74182 IC ஆனது Cnx மற்றும் Cny என்ற வெளியீட்டை தருகிறது இது அடுத்த நிலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதே போல் 4 "look ahead generator" உள்ளது இது மேலும் G மற்றும் P வெளியீட்டை உருவாக்குகிறது இது அடுத்த நிலை IC 74182 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது இதே போன்ற 4 உள்ளீட்டை எடுத்துக் கொண்டு கடைசி கேரியை தருகிறது இதே போன்று IC 74181 மற்றும் IC 74182 ஐ பல முறை பயன்படுத்தி 'carry look ahead' அமைப்பை உருவாக்க முடியும் ரிப்பிள் கேரி கூட்டலுக்கு IC 74181 ன் சாதாரண கேரி Cn4 என்ற வெளியீட்டில் கிடைகிறது கடைசியாக நாம் ALU என்ற அமைப்பில் எண் கணிதம் மற்றும் லாஜிக் முறை எவ்வாறு செயல்படுகிறது இதில் தேர்வு உள்ளீட்டு செயலின் முக்கியத்துவம் என்ன என பார்த்தோம் இது ஒரு 4 இலக்க ALU IC 74181 இதில் தேர்வு உள்ளீடு உள்ளது இதில் நாம் L மற்று H என மாற்றி எண் கணித செயல்பாட்டையும் மேலும் NOT NAND போன்ற செயல்பாட்டையும் மேலும் இது போன்று 16 அமைப்புகளையும் உருவாக்க முடியும் மேலும் எண் கணிதத்தில் கூட்டல் கழித்தல் மதிப்பு ஒப்பீடு செய்தல் மேலும் இதில் ரிப்பிள் கேரி கூட்டு கேரி உருவாக்கம் propagation ஒப்பீடு IC 74181 ஐ இணைத்தல் மேலும் "look ahead" கேரி 4 இலக்கங்களுக்கு மேலும் எவ்வாறு செய்வது எனப் பார்த்தோம்